வணக்கம் எனவே இது வாரம் 7 மற்றும் நம் மூன்றாவது அமர்வு மற்றும் இது நம் அமர்வாகும் இதில் சர்வீஸ் க்வாலிடியின் பல்வேறு அம்சங்களையும் சர்வீஸின் க்வாலிடியைப் பொறுத்து சர்வீஸ்களை நிர்வகிப்பதில் புதிதாக வளர்ந்து வரும் சிக்கல்களையும் நாம் முடிப்போம் கடந்த அமர்வில் இந்த தலைப்பில் சில சுவாரஸ்யமான ஆராய்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்துகொண்டேன் இன்று சர்வீஸின் க்வாலிடியை நிர்வகிப்பது தொடர்பாக சில அறியப்பட்ட மற்றும் சில வளர்ந்து வரும் முறைகளைப் பகிர்ந்து கொள்கிறேன் பின்னர் அங்கிருந்து சர்வீஸ் ரிகவரிக்குச் செல்வோம் கடந்த அமர்வில் தோல்வியுற்ற சர்வீஸ் சூழ்நிலையில் வாடிக்கையாளரின் டிசேடிஸ்ஃபேக்ஷனை வெளிப்படுத்த நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்த முடிந்தால் ரிகவரி மிகவும் சக்திவாய்ந்த சக்தி என்று நாம் விவாதித்தோம் மேலும் கஸ்டமர் டிசேடிஸ்ஃபேக்ஷன் அடைந்து சர்வீஸ் ரிகவரி மூலோபாயத்தை வெளிப்படுத்தியதால் அந்த கஸ்டமரை மகிழ்ச்சியடையச் செய்து மகிழ்ச்சியான நிலையில் இருந்து எங்களுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது அந்த கஸ்டமர் உங்கள் வழக்கறிஞராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சர்வீஸ் தோல்வியடைந்தபோது நீங்கள் ரெட்ரசல் நடவடிக்கைகளை எடுப்பதில் நன்றாகச் செய்திருந்தால் அந்த வகையில் கடந்த அமர்வின் முடிவில் நான் விவாதித்த வேலையை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது ஒருவித ஆசிர்வாதம் எனவே டிசேடிஸ்ஃபைட் கஸ்டமர் தனது டிசேடிஸ்ஃபேக்ஷனை வெளிப்படுத்தியவர் கஸ்டமர் அட்வோகஸி உருவாக்குவதற்கான மிக முக்கியமான சொத்து இப்போது சர்வீஸ் க்வாலிடியை வெவ்வேறு ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் வெவ்வேறு வழிகளில் பார்த்துள்ளனர் பேராசிரியர் க்ரோன்ரூஸ் மற்றும் பலர் ஃபங்க்ஷனல் க்வாலிடி என்று அழைத்தனர் அதாவது க்வாலிடியின் அம்சங்கள் மற்றும் பின்னர் அவர்கள் டெக்னிக்கல் க்வாலிடி பற்றி பேசினார்கள் எனவே ஃபங்க்ஷனல் க்வாலிடி விளைவு சார்ந்த க்வாலிடியைப் போன்றது பின்னர் செயல்முறை சார்ந்த க்வாலிடி சிக்கல்கள் உள்ளன எனவே சர்வீஸ் க்வாலிடி நடவடிக்கைகள் மென்மையான நடவடிக்கைகளாக இருக்கும் அதாவது இவை குறிப்பாக எம்பதி அல்லது அஷூரென்ஸ் உடன் தொடர்புடையவை எனவே இவை மிக எளிதாகக் கவனிக்கப்படுவதில்லை மேலும் இந்த விவரங்கள் சிக்கல்களைக் கண்டறிய நீங்கள் கஸ்டமர்களுடனும் முன் வரிசை ஊழியர்களுடனும் நீண்ட நேரம் பேச வேண்டும் எனவே அந்த கேப் தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்ட SERVQUAL எனவே கேப் மாதிரியைப் பயன்படுத்தி சர்வீஸின் க்வாலிடி குறைவாக இருக்கும் சர்வீஸ் என்பது கஸ்டமர்களின் டிசேடிஸ்ஃபேக்ஷன் மற்றும் விசையை விளக்குவதற்கு பல்வேறு வகையான சர்வீஸ்களுக்குப் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்திவாய்ந்த கேள்வித்தாள் அல்லது டிசேடிஸ்ஃபேக்ஷனின் மூல காரணங்கள் ஆகும் மறுபுறம் செயல்முறை தொடர்பான டெக்னிக்கல் பகுதியில் நீங்கள் சில கடினமான நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஏனென்றால் இவை தொழில்துறை பொறியியல் படிகள் போன்ற நீங்கள் எடுக்கக்கூடிய படிகளாகும் அங்கு நீங்கள் செயல்திறனை மேம்படுத்தலாம் காத்திருப்பை குறைக்கலாம் நேரம் வரிசையின் நீளத்தைக் குறைக்கவும் புள்ளியிலிருந்து புள்ளிக்கு தொற்று இயக்கங்களின் எண்ணிக்கையைக் குறைக்கவும் எனவே இவை சர்வீஸ் க்வாலிடியை மேம்படுத்தக்கூடிய கடினமான நடவடிக்கைகள் இது ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்படம் இது ஒரு ஒப்பீட்டு ஆய்வை வழங்குகிறது இது பல்வேறு வகையான விசாரணை வழிமுறைகளை எவ்வாறு கண்டறிவது கஸ்டமர் கருத்துக்களை சேகரிப்பது எனவே இவை கஸ்டமர் கருத்து சேகரிப்பு கருவிகளின் ஸ்ட்ரெங்த் மற்றும் வீக்னெஸ் எனவே போட்டியாளர்கள் உட்பட மொத்த சந்தை கணக்கெடுப்பு போன்ற விஷயங்கள் நம்மிடம் உள்ளன உறுதியான அளவில் அது மிகவும் முக்கியமானது நீங்கள் இங்கே பார்க்கிறபடி நாம் இந்த பல்வேறு வகையான நிலை செயல்முறை நிலை பரிவர்த்தனைகள் குறிப்பிட்ட நிலை செயல்பாட்டு பிரதிநிதி மற்றும் நம்பகமான சர்வீஸ் ரிகவரி க்கான சாத்தியம் முதல் மற்றும் கற்றல் மற்றும் செலவு செயல்திறன் உதாரணமாக இங்கே நீங்கள் பார்க்கிறபடி சர்வீஸ் பின்னூட்டம் சேகரிப்பு மிக முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் நீங்கள் இங்கே நிறுவன மட்டத்தில் நியாயமான நல்ல உள்ளீட்டைப் பெற முடியும் செயல்முறை நிலை பரிவர்த்தனைகள் குறிப்பிட்ட நிலை மற்றும் செயல்பாட்டு யோசனைகள் ஆகியவற்றைப் பொறுத்து நீங்கள் இங்கே சிறந்த கருத்துக்களைப் பெறலாம் உருவாக்கப்படும் மற்றும் சர்வீஸ் ரிகவரி க்கான சாத்தியம் இங்கே மிக அதிகம் எனவே சர்வீஸ் ப் பின்னூட்டம் பின்னூட்டப் படிவத்தில் பதிலளிக்கும்படி கஸ்டமர்களை வற்புறுத்துவதன் மூலம் விநியோகிக்கக்கூடிய கருத்துப் படிவங்களைக் கொண்டவர்கள் உங்கள் சர்வீஸ் யை மேம்படுத்துவதற்கு மிகவும் செலவு குறைந்த வழியாகும் இதேபோல் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மற்றொரு விஷயம் மிஸ்ட்ரி ஷாப்பிங் ஆகும் அதாவது தணிக்கையாளர்கள் க்வாலிடியான தணிக்கையாளர்கள் யாரையாவது அனுப்புவார்கள் அல்லது தங்கள் இருப்பை பற்றி சர்வீஸ் ஊழியர்களிடம் சொல்லாமல் அவர்களே செல்வார்கள் பரிவர்த்தனைகள் குறிப்பிட்ட தோல்விகள் மற்றும் செயல்படக்கூடிய திருத்தங்களைப் புரிந்துகொள்ள இந்த வகையான பின்னூட்டம் மிகவும் நல்லது ஃபோகஸ் குரூப்ஸ் என்பது நீங்கள் இலக்கு வைக்கப்பட்ட கஸ்டமர்கள் குழுவுடன் சந்திக்கும் மற்றொரு வகையாகும் மேலும் குறிப்பிட்ட தோல்விகள் மற்றும் செயலிழப்புகளைக் கையாள்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஆகியவற்றைக் கண்டறிய இது மிகவும் நல்ல வழிகள் எனவே உங்கள் க்வாலிடி இறக்கம் செய்யக்கூடிய PPT யில் இந்த விளக்கப்படம் இருக்கும் மேலும் இதை நீங்கள் இன்னும் ஆழமாகப் படித்து உங்கள் விஷயத்தில் உங்கள் வணிகத்தில் எந்தக் கருவிகளின் கலவை மிகவும் பொருத்தமாக இருக்கும் அவற்றைப் பயன்படுத்தலாம் ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் போன்ற சில சந்தர்ப்பங்களில் இதைச் செய்தீர்கள் மீண்டும் நீங்கள் இதைப் பற்றிய நல்ல கட்டுரையைக் காணலாம் அந்த ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் பல்வேறு வகையான சர்வீஸ் தோல்வி நிகழ்வுகள் அல்லது கஸ்டமர் தொடர்பின் முக்கியமான புள்ளிகள் அல்லது முக்கியமான தொடு புள்ளிகளை இணைத்தது அதன் அடிப்படையில் அவர்கள் இதை உருவாக்கினர் இதை அவர்கள் சர்வீஸ் க்வாலிடி குறியீட்டு என்று அழைத்தனர் எனவே இது கஸ்டமரை பாதிக்கும் அனைத்து முக்கிய செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறது மற்றும் அதன் அடிப்படையில் சில கட்டுப்பாட்டு விளக்கப்படம் மற்றும் சில புள்ளிவிவர கருவிகளைப் பயன்படுத்தி நீங்கள் ஒரு கூட்டு குறியீட்டை உருவாக்கலாம் எனவே இது ஒரு கூரியர் சர்வீஸில் ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் செய்ததைப் போல மாறுபடும் மற்றும் அந்த வகையான தளவாடங்கள் தொடர்பான சர்வீஸ்கள் ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் க்வாலிடி குறியீடு ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கும் ஆனால் வெளிப்படையாக நீங்கள் ஒரு சுகாதாரப் பணியைப் பார்க்கிறீர்கள் என்றால் அரவிந்தின் கண் பராமரிப்பால் கூட்டாட்சி விரைவு சர்வீஸ் க்வாலிடி குறியீட்டைப் பயன்படுத்த முடியாது அவர்கள் சொந்தமாக உருவாக்க வேண்டும் எனவே முக்கியமான தொடு புள்ளிகளை முக்கியமான தோல்விப் புள்ளிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் FMEA தோல்வி முறை விளைவு பகுப்பாய்வு பற்றி நாம் விவாதித்தோம் அந்த வகையான நுட்பத்தைப் பயன்படுத்தி அந்த முக்கியமான தோல்வி புள்ளிகளை நீங்கள் அடையாளம் கண்டு அதைப் பயன்படுத்தி க்வாலிடியின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை என்ன இந்த குறியீட்டை நீங்கள் உருவாக்கலாம் இதே போன்ற ஒரு வழக்கு இங்கே இது விமானம் புறப்படுவதை நீங்கள் கண்காணிக்க முடியும் இது ஒரு விமான நிறுவனத்திற்கானது எனவே 15 நிமிடங்களுக்குள் புறப்படும் விமானங்கள் மற்றும் நீங்கள் உண்மையில் க்வாலிடியை சேகரிக்கலாம் இதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் முதல் இது சேகரிக்கப்பட்டது அது காண்பிக்கிறபடி அது கிட்டத்தட்ட மேலே செல்கிறது எங்கோ 90 சதவிகிதம் மற்றும் அது தொடர்ந்து அதிகரித்து வரும் போக்கு 80 சதவிகிதத்திற்கும் குறைவான இந்த நிலைக்கு என்ன செலவாகும் இந்த முன்னேற்றங்கள் என்ன நடந்தது என்பதை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் பின்னர் அதை உங்கள் வணிகத்திற்கான ஒரு சிறந்த பயிற்சி கையேட்டில் சேர்க்க முயற்சிக்கிறீர்கள் நான் இப்போது விவாதிக்கப் போகிறேன் சர்வீஸ் வணிகத்தில் நாம் பயன்படுத்தும் மிக முக்கியமான மூன்று கருவிகள் முதல் ஒன்று ஃபிஷ் போன் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது ஃபிஷ் போன் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது இங்கே பார்க்கக்கூடிய ஃபிஷ் போல தோற்றமளிக்கிறது வால் மற்றும் இது போன்ற தலை எனவே இது ஒரு ஃபிஷ் போல் தெரிகிறது அது என்ன செய்வது அடிப்படையில் புறப்படுவது தாமதமானால் இந்த முந்தைய வரைபடத்தில் நாம் பார்த்த விலை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் இந்த தாமதங்கள் 80 சதவிகிதத்திற்கும் குறைவான விமானங்கள் சரியான நேரத்தில் அல்லது திட்டமிடப்பட்ட 15 நிமிடங்களுக்குள் புறப்பட்டன பின்னர் நீங்கள் உண்மையில் கஸ்டமர்களிடமிருந்து பின்புறத்திலிருந்து படிவத்தைத் தொடங்குகிறீர்கள் எனவே தாமதமாக வந்து கஸ்டமர்கள் தாமதமாக வருகிறார்கள் டிக்கெட் கவுண்டர் அதிகப்படியான பைகளைத் தவிர்த்து அங்கே உள்ளன எனவே இவை பொதுவாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் காரணிகள் இவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத காரணிகளாக இருக்கலாம் எனவே கஸ்டமர்கள் நாம் வசதிகளைப் பார்க்கிறோம் எனவே இவை அனைத்தும் தாமதமாக புறப்படுவதற்கு வழிவகுக்கும் காரணங்கள் எனவே உபகரணங்கள் தோல்வி அல்லது வசதி தொடர்பான தோல்விகள் அதாவது வாயிலுக்கு விமானம் தாமதமாக வந்ததும் கேட் ஒருவித இயந்திரக் கோளாறால் ஆக்கிரமிக்கப்பட்டது எனவே அனைத்து வெவ்வேறு நிகழ்வுகளும் குறிப்பிடப்பட்டு அவை இந்த அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ளன எனவே இதுவும் நீங்கள் எளிதாக பார்க்க முடியும் இது ஒரு வகையான செலவு விளைவு பகுப்பாய்வு எனவே இந்த விளைவை நாம் பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கிறோம் இது தாமதமான புறப்பாடு மற்றும் இறுதியில் இந்த புறப்படுவதற்கு காரணமான அனைத்து மூல காரணங்களையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் பெரும்பாலான சர்வீஸ் வணிகங்களில் இது ஒரு வகையான செலவு விளைவு பகுப்பாய்வு அல்லது மூல காரண பகுப்பாய்வு என்பதை நீங்கள் காட்டுகிறது நீங்கள் உண்மையில் சமூக டெக்னிக்கல் காரணிகளை ஆராய்வீர்கள் எனவே கஸ்டமர் தாமதமாக வருவது போன்ற சில காரணிகள் இருக்கும் அது மனித காரணியாக இருக்கும் இயந்திர தோல்வி போன்ற சில காரணிகள் இருக்கும் இது தொழில்நுட்ப தோல்வியாக இருக்கும் சில தோல்விகள் இருக்கும் இது வாயிலில் உள்ள மக்களின் இயலாமை அல்லது குறைந்த அளவிலான செயல்திறன் சர்வீஸ் வழங்குநர் கேட்டை அமைத்தார் அல்லது தாமதமாக சோதனை செய்வதில் சில டெக்னிக்கல் சிக்கல்கள் இருக்கலாம் விமான இருக்கை ஒதுக்கீடு போன்றவற்றின் மூலம் விமானத்தின் சமீபத்திய நிலையை காட்டும் கணினி அமைப்பில் அது புதுப்பித்த நிலையில் இல்லாவிட்டால் அது போதுமான வேகத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் செக் இன் செய்வதில் தாமதம் ஏற்படும் வரிசை மிகவும் மெதுவாக நகர்கிறது என்பதை உங்களில் பலருக்கு இது அனுபவம் உண்டு என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் செக் இன் ஏஜெண்டால் அவரால் ஒவ்வொரு கஸ்டமரையும் அவ்வளவு வேகமாகச் செயல்படுத்த முடியவில்லை எனவே நீங்கள் இதைச் செய்தவுடன் அதன் அடிப்படையில் நீங்கள் அமைப்புகளை உருவாக்கலாம் இவை உண்மையில் அகற்றும் உதாரணமாக இப்போது உங்களுக்குத் தெரிந்தபடி வலைச் சரிபார்ப்பு அல்லது தொலைபேசிச் சரிபார்ப்பு ஒரு காசோலையை தாமதப்படுத்துவதற்கு ஈடுசெய்கிறது எனவே இது வரிசையின் நீளத்தைக் குறைக்கிறது ஒட்டுமொத்த அமைப்பும் மந்தமாக இருந்தாலும் கூட ஒரு முழுமையான விமான முன்பதிவு முறையை மாற்றுவது கடினமான பணியாகும் மிகவும் விலை உயர்ந்தது ஆனால் நீங்கள் அடிக்கடி இந்த காரணிகளை கவனித்துக்கொள்ள கூடுதல் செயல்களைச் செய்யலாம் இந்த ஃபிஷ் போன் அட்டவணையில் இருந்து நீங்கள் கண்டறிந்த பிறகு அல்லது செலவு பல்வேறு விஷயங்களில் மூல காரண பகுப்பாய்வை பாதிக்கும் அது பல்வேறு காலங்களில் புறப்படுவதில் தாமதத்தை ஏற்படுத்தியது பின்னர் நீங்கள் உண்மையில் இது போன்ற ஒரு பை விளக்கப்படத்தில் அவற்றை வைக்கலாம் எனவே இது ஒரு அமெரிக்க ஏர்லைன்ஸ் சூழ்நிலையிலிருந்து சேகரிக்கப்பட்டது என்று பார்த்தால் இது நெவார்க் இது சிகாகோ இது வாஷிங்டன் நேஷனல் மேலும் நெவார்க் 23 1 சதவிகிதம் போன்ற ஒவ்வொரு புள்ளியும் தாமதமான பயணிகளால் தாமதமானது பின்னர் சிகாகோவில் 53 3 சதவிகிதம் தாமதமான பயணிகள் தாமதத்தால் செலவாகும் வாஷிங்டனைப் பொறுத்தவரை 33 3 சதவிகிதம் பயணிகள் தாமதமாக வந்ததால் மற்றவர்கள் புஷ்பேக்கிற்காக காத்திருக்கிறார்கள் எரிபொருளுக்காக காத்திருக்கிறார்கள் தாமதமாக சுத்தம் செய்கிறார்கள் அல்லது கேபின் சப்ளைகள் மற்றும் பல ஆனால் நீங்கள் அதிகமாகப் பார்ப்பது போல் பை விளக்கப்படம் தாமதத்தின் முக்கிய செலவு தாமதமாக பயணிகள் வருவதாகும் பிறகு வெளிப்படையாக நீங்கள் தொடர்புடைய நடவடிக்கைகளை எடுக்கலாம் கனோ மாதிரியைப் பற்றி நான் உங்களுடன் விவாதித்துக்கொண்டிருந்தேன் டிசேடிஸ்ஃபேக்ஷனை ஏற்படுத்தாத சில காரணிகள் உள்ளன என்று நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன் ஆனால் குறிப்பிட்ட படியைத் தாண்டி குறிப்பிட்ட வரம்புக்கு அப்பால் இருப்பது திருப்தியை அதிகரிக்காது நிறைவுற்றது இதேபோல் இது போன்ற நிறைவுற்ற வரைபடத்தைக் கொண்டுள்ளது ஆனால் இது வேறு நோக்கத்திற்காகப் பயன்படுத்தப்படுகிறது இங்கே சர்வீஸ் நம்பகத்தன்மை சில சர்வீஸ் நம்பகத்தன்மைக்கும் நீங்கள் சர்வீஸை நம்பகமானதாக மாற்றுவதற்கான முதலீட்டிற்கும் இடையே ஒரு வரைபடத்தை வரைவதை இங்கே காட்டுகிறது வெளிப்படையாக நீங்கள் 100 சதவிகித நம்பகத்தன்மையை அடைய விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் பார்ப்பது போல் குறைந்த தொங்கும் பழங்கள் உள்ளன அங்கு அது ஒரு சிறிய செலவு மற்றும் மிகப் பெரிய முன்னேற்றம் செய்ய முடியும் எனவே கஸ்டமர்களை அழைக்கும் சில தொலைபேசி அடிப்படையிலான அமைப்பை உருவாக்குவதன் மூலம் அவர்களுக்கு சரியான நேரத்தில் எஸ்எம்எஸ் அனுப்பவும் கஸ்டமர்கள் இதுவரை சரிபார்க்காத மற்றும் சில ஆன்லைனில் அவர்களுடன் தொலைபேசியில் உடனடியாகத் தொடர்புகொள்ளவும் இந்த சிறிய விஷயங்கள் மற்றும் 1 மணிநேரத்திலிருந்து 1 மணிநேரம் வரை காசோலையை மாற்றுவதன் மூலம் எளிதாக இருக்கலாம் எனவே இது ஒரு சிறிய செலவு ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் இந்த 23 சதவீதம் அல்லது 33 சதவிகித தாமதங்கள் பயணிகளின் தாமத வருகையில் செலவாகும் ஆனால் நீங்கள் இந்த வரைபடத்தை நிறைவு செய்யும் போது சிறிய செலவில் பெரிய முன்னேற்றங்கள் உள்ளன ஆனால் இங்கே தலைகீழ் நிலைமை பெரிய செலவு முதலீடு இருந்தபோதிலும் சிறிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் எனவே இது மற்றொரு முக்கியமான கருவிக்கு நம்மை அழைத்து வருகிறது இது 80 20 விதி என்றும் அழைக்கப்படும் பரேட்டோ விளக்கப்படம் ஆகும் அதாவது 80 சதவிகித தாமதங்கள் 80 சதவிகித தோல்விகளாக இருக்கலாம் 80 சதவிகித டிசேடிஸ்ஃபேக்ஷன் காரணங்கள் விளக்கப்படலாம் 20 சதவீத காரணிகள் அதனால் வெளிப்படையாக இந்த 20 சதவிகிதத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த 20 சதவிகிதக் குழுவில் எந்தெந்த காரணிகள் உள்ளன என்பதை அறிந்து கொள்வதில் உள்ள சிரமங்கள் மற்றும் இந்த வகையான மூல காரண பகுப்பாய்வு அல்லது ஃபிஷ் போன் வரைபடம் வகை விளக்கப்படம் மூலம் கண்டுபிடிக்க முடியும் மேலும் இன்னும் சில புள்ளிவிவர வரிசைகளைச் செய்கிறேன் எனவே இது இன்று நான் முடிக்கும் வரைபடமாகும் அடுத்த கட்டத்தை நாம் எடுப்போம் இது சர்வீஸ் ரிகவரி செயல்முறையாகும் இது கஸ்டமர் வாதத்தை உருவாக்க சர்வீஸ் நிர்வாகத்தில் ஒரு முக்கிய செயல்முறையாகும் எனவே நம் இறுதி நோக்கம் விசுவாசம் கஸ்டமர் திருப்தி தக்கவைத்தல் என்பதை நான் இங்கே காட்டுகிறேன் நான் தொடர்ந்து அட்வோகஸி வாங்குகிறேன் இந்த நிலைக்கு வருவதற்கு எங்களுக்கு சர்வீஸ் ரிகவரி தேவை பின்னர் சர்வீஸ் ரிகவரி குறித்து மேலும் பின்தொடர எங்களுக்கு உளவியல் காரணிகள் மற்றும் உறுதியான உள்ளீடுகள் தேவை எனவே நாம் இன்னும் கொஞ்சம் விவாதிப்போம் தோல்விக்கான சமூக டெக்னிக்கல் காரணங்கள் மற்றும் சர்வீஸ் ரிகவரிக்கான சமூக டெக்னிக்கல் அமைப்புகள் எனவே அடுத்த இரண்டு அமர்வுகளுக்கு இது நம் தலைப்பாக இருக்கும் இன்று சர்வீஸின் க்வாலிடி குறித்த மூன்று அமர்வுகளை நாம் முடிக்கிறோம் சர்வீஸ் வணிகத்தில் முக்கியத்துவம் மற்றும் சர்வீஸ் க்வாலிடிற்கு பங்களிக்கும் பல்வேறு வகை காரணிகள் நன்றி